கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் மற்றும் இன்டர்நெட் புரோட்டோகால் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் டிரான்ஸ்போர்ட் லேயர் மற்றும் அதில் உள்ள கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் மெக்கெனிசத்தை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் கடைசி வகுப்பில் ஒரு நெட்வொர்க்கில் 2 இறுதி ஹோஸ்டுக்கு இடையில் ஒரு லாஜிக்கல் இணைப்பை அமைக்கும் போதெல்லாம் சவாலானது யாதெனில் தாமதமான நகல் பாக்கெட்டுகள் ஆகும் என்பதை பார்த்தோம் எனவே தாமதமான நகல் பாக்கெட்டுகள் கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் கட்டத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடும் நீங்கள் பெறுகிற பாக்கெட் தாமதமான நகல் செய்தியைப் பெற்றிருந்தால் தாமதமான நகல் செய்தியாக இருந்தாலும் சரி அல்லது வேறுவகையில் கூறினால் நீங்கள் ஒரு நகல் செய்தியைப் பெறும்போதெல்லாம் நகல் கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் கோரிக்கையா இல்லையா என்பது உறுதியானதில்லை அந்த நகல் செய்தி முந்தைய ஒன்றின் தாமதமான நகல் அல்லது கிளையன்ட் செயலிழந்ததா என்பதை நீங்கள் உறுதியாக நம்ப முடியாது அது சர்வருடன் இணைப்பை மீண்டும் துவக்கியுள்ளது மேலும் அந்த கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தி அதிலிருந்து வருகிறது எனவே இப்போது வரை நாம் பார்த்தது என்னவென்றால் இந்த சிக்கலைத் தணிக்கும் வழியாதெனில் சீக்வென்ஸ் நம்பரின் உதவியுடன் ஒரு வெர்ச்சுவல் கிளாக் மெக்கெனிசத்தை பயன்படுத்தி நெட்வொர்க்கில் உள்ள ஒவ்வொரு பைட்டிலும் உள்ள தனிப்பட்ட சீக்வென்ஸ் நம்பரை பயன்படுத்துவதேயாகும் கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் கட்டத்தின் போது நாம் சீக்வென்ஸ் நம்பரை உருவாக்க வேண்டும் இதன்மூலம் இங்கே உள்ளதைப் போன்ற ஒரு முனையானது இந்த நகல் இணைப்பு கோரிக்கை பழைய இணைப்பு கோரிக்கையின் தாமதமான நகல்தானா அல்லது கிளையன்ட் செயலிழந்த ஒரு புதிய இணைப்பு கோரிக்கையா என்பதை ஒரு சர்வர் நகல் செய்தியிலிருந்து சரியாக அடையாளம் காண முடியும் எனவே அதைச் செய்ய சீக்வென்ஸ் நம்பர் புலத்தைப் பார்க்கவும் கண்டுபிடிக்கவும் முடியும் ஆனால் இந்த கனெக்சன் ரெக்வஸ்ட் சீக்வென்ஸ் நம்பர் கனெக்சன் ரெக்வஸ்ட்க்கு பயன்படுத்தப்பட்ட ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரே ஆகும் அது நெட்வொர்க்கில் அதிகபட்ச பாக்கெட் ஆயுட்காலம் டி நேரத்திற்குள் மீண்டும் பயன்படுத்த போவதில்லை என்பதை இங்கே உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இந்த டி நேரத்தை ஒரு செக்மெண்ட்டின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அல்லது இங்கே பைட் சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்துகிறோம் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே சீக்வென்ஸ் நம்பரைக் கொண்ட ஒரு பைட்டின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நெட்வொர்க்கில் நிலுவையில் உள்ள ஒரு நிகழ்வு மட்டுமே நெட்வொர்க்கில் ஒரு பைட்டிற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நிகழ்வுகள் இல்லை பைட் என்பது நெட்வொர்க்கில் ஒரே சீக்வென்ஸ் நம்பரைக் கொண்ட பைட் என்பதன் பொருள் இது ரிசீவருக்கு மறுமுனையில் குழப்பத்தை ஏற்படுத்தும் எனவே இந்த தடைசெய்யப்பட்ட பகுதியின் சூழலில் இருந்து இந்த சிக்கலை ஆராய்வோம் எனவே 1 இணைப்பு ஒரு சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்ந்தெடுக்கும்போதெல்லாம் இந்த குறிப்பிட்ட இருண்ட கருப்பு கோடு எதை குறிக்கிறதென்றால் இந்த வரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இணைப்பு பயன்படுத்தப் போகும் சீக்வென்ஸ் நம்பரைக் குறிக்கிறது இப்போது இந்த சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்துகிறதென்றால் அந்த சீக்வென்ஸ் நம்பரைக் கொண்ட ஒவ்வொரு பைட்டிற்கும் இங்கு ஒரு ஆயுட்காலம் உள்ளது எனவே அந்த வாழ்நாளில் பாக்கெட் அல்லது பைட் நெட்வொர்க்கில் நிலுவையில் இருக்கும் இப்போது இந்த இணைப்பு செயலிழந்துபோகும் சூழ்நிலையில் அந்த நேரத்தில் மற்றொரு இணைப்பை நீங்கள் தொடங்க விரும்பினால் பழைய இணைப்பின் இந்த பகுதி மற்றும் தடைசெய்யப்பட்ட பகுதி என்றால் இந்த பகுதியை நாங்கள் தடைசெய்யப்பட்ட பகுதி என்கிறோம் பழைய இணைப்பின் தடைசெய்யப்பட்ட பகுதியும் புதிய இணைப்பின் தடைசெய்யப்பட்ட பகுதியும் ஒன்றுடன் ஒன்று வந்தால் குழப்பம் ஏற்படலாம் இந்த நேரத்தில் உதாரணமாக நெட்வொர்க்கில் ஒரே சீக்வென்ஸ் நம்பர் இரண்டு வெவ்வேறு நிகழ்வுகளை கொண்டிருக்கலாம் இந்த பழைய இணைப்பிலிருந்து ஒரு சீக்வென்ஸ் நம்பர் இந்த புதிய இணைப்பிலிருந்து மற்றொரு சீக்வென்ஸ் நம்பரைக் கொண்டிருக்கலாம் அதைத் தவிர்க்க விரும்புகிறோம் இப்போது அதைத் தவிர்ப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தீர்வு மெக்கெனிசம் நேரத்தைப் பொறுத்து பிரிப்பதாகும் இதன் பொருள் புதிய இணைப்பைத் தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் சிறிது நேரம் காத்திருக்கிறீர்கள் அதாவது இந்த குறிப்பிட்ட சீக்வென்ஸ் நம்பர் இந்த நெட்வொர்க்கிலிருந்து முற்றிலுமாக வெளியேறிவிட்டது என்பதை உறுதிசெய்கிறீர்கள் எனவே இந்த இணைப்பு 1 க்கு இருந்த அதே சீக்வென்ஸ் நம்பரைப் போன்றது அந்த சீக்வென்ஸ் நம்பர் வாழ்நாள் முழுவதும் இங்கு இருந்தது எனவே அந்த சீக்வென்ஸ் நம்பர் நெட்வொர்க்கிலிருந்து வெளியேறிவிட்டது அது இனி குழப்பத்தை உருவாக்க முடியாது எனவே நீங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு காத்திருக்கிறீர்கள் எனவே இங்கே இது காத்திருப்பு காலம் இதை நீங்கள் காத்திருப்பு காலம் என்று சொல்லுங்கள் எனவே இந்த காத்திருப்பு காலத்திற்கு நீங்கள் காத்திருந்து பின்னர் இந்த புதிய இணைப்பைத் தொடங்குங்கள் அதாவது இந்த தடைசெய்யப்பட்ட பகுதி ஒன்றின் மேல் ஒன்று மேற்படிதல் இல்லை எனவே இந்த தடைசெய்யப்பட்ட பகுதி ஒருவருக்கொருவர் ஒன்றுடன் ஒன்று சேரவில்லை என்றால் நெட்வொர்க்கில் நிலுவையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட சீக்வென்ஸ் நம்பரின் ஒற்றை நிகழ்வுகள் எப்போதும் உள்ளன என்பதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் நேர அளவிலான இணைப்பை மாற்றுவது ஒரு வழியாகும் இணைப்பை மாற்றுவதற்கான மற்றொரு வழி இணைப்பை சீக்வென்ஸ் நம்பரின் அளவிற்கு மாற்றுவதாகும் எனவே இணைப்பு 1 க்குப் பயன்படுத்தப்பட்ட சீக்வென்ஸ் நம்பரை விட அதிகமாக இருக்கும் சீக்வென்ஸ் நம்பரை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் எனவே இணைப்பு 2 க்கு நீங்கள் பயன்படுத்தப் போகும் சீக்வென்ஸ் நம்பரின் புலம் இணைப்பு 1 உடன் மேற்படிதல் இல்லை என்று நீங்கள் உறுதியாக நம்புகிறீர்கள் எனவே இங்கே நாம் இந்த தருணத்தைப் பயன்படுத்துகிறோம் நாம் சீக்வென்ஸ் நம்பரில் ஒரு இடைவெளியை உரு வாக்குகிறோம் அதாவது நாம் எந்த சீக்வென்ஸ் நம்பரை உறுதியாக பயன்படுத்தப் போகிறோமோ அந்த குறிப்பிட்ட சீக்வென்ஸ் நம்பர் இணைப்பு 1 ஆல் பயன்படுத்தப்படவில்லை இதுவே நெட்வொர்க்கில் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை அமைப்பதற்கான இரண்டு சாத்தியமான வழியாகும் இப்போது இந்த இரண்டு சிக்கலைத் தணிப்பதன் மூலம் கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டின் போது தாமதமான நகல்களை எவ்வாறு கையாள முடியும் என்பதைப் பார்ப்போம் ஆகவே ஒரு ரிசீவர் ஒரே சீக்வென்ஸ் நம்பரைக் கொண்ட இரண்டு பிரிவுகளை ஒரு டி காலத்திற்குள் பெறும்போது இந்த வகையான விஷயங்களை இப்போது உறுதிசெய்தால் ஒரு பாக்கெட் நகலாக இருக்க வேண்டும் என்பது ரிசீவருக்குத் தெரியும் அந்த வரிசையில் அது நன்றாக நடக்கிறது அந்த டி நேரத்திற்குள் ரிசீவர் ஒரே சீக்வென்ஸ் நம்பருடன் இரண்டு வெவ்வேறு பாக்கெட்டுகள் அல்லது ஒரே சீக்வென்ஸ் நம்பருடன் இரண்டு வெவ்வேறு பைட்டுகளை பெற முடியாது என்பதை உறுதி செய்கிறீர்கள் இப்போது ரிசீவர் டி காலத்தில் ஒரே சீக்வென்ஸ் நம்பருடன் இரண்டு வெவ்வேறு பைட்டுகளைப் பெறுகிறது என்றால் இரண்டாவது முதல் ஒன்றின் தாமதமான நகல் என்பதை ரிசீவர் சரியாக டிகோட் செய்யலாம் அல்லது நேர்மாறாக எதுவும் நடக்கலாம் ரிசீவர் ஒன்றை ஏற்றுக்கொள்ள முடியும் மேலும் அது பெற்ற இரண்டாவது ஒன்றை நிராகரிக்கவும் முடியும் இப்போது செயலிழந்த சாதனத்திற்கு ஒரு கால அளவிற்கு சும்மா இருக்கும் டிரான்ஸ்போர்ட் எண்டிட்டி நிறுவனம் நீங்கள் இந்த நேர அளவைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் கால அளவை அடிப்படையாகக் கொண்ட சீக்வென்ஸ் நம்பரில் அனைத்து பாக்கெட்டுகளின் முந்தைய இணைப்பு இறந்துவிட்டது எனவே இங்கே உண்மையில் நாங்கள் குறிப்பிட்ட முதல் தீர்வைப் பயன்படுத்துகிறோம் நீங்கள் நேர அளவிலேயே காத்திருக்க வேண்டும் அந்த நேரத்தில் முந்தைய சீக்வென்ஸ் நம்பரின் அனைத்து நிகழ்வுகளும் நெட்வொர்க்கிலிருந்து இறந்துவிட்டன என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் ஒரு சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்தப் போகிற போதெல்லாம் ஒரே சீக்வென்ஸ் நம்பரைக் கொண்ட இரண்டு பைட்டுகள் நெட்வொர்க்கில் நிலுவையில் இருப்பதற்கான சாத்தியம் இல்லை ஆனால் இது ஒரு நல்ல தீர்வாக இல்லை ஏனெனில் நீங்கள் குறிப்பிட்ட அளவு காத்திருக்க வேண்டும் எனவே அதற்காக நீங்கள் சீக்வென்ஸ் நம்பரையும் தேர்வு செய்யலாம் டிசிபி இன் சூழலில் நீங்கள் சீக்வென்ஸ் நம்பரை எவ்வாறு தேர்வு செய்யலாம் என்பதைக் காண்போம் இதனால் முந்தைய ஒன்றின் தடைசெய்யப்பட்ட பகுதிக்கு மேலே உள்ளது மற்றும் இணைப்பு நிறுவலுக்கு முந்தைய இணைப்பு மூலம் சீக்வென்ஸ் நம்பரை பயன்படுத்தப்படவில்லை என்பதை உறுதியாக நம்பலாம் இப்போது இதன் தீர்வு நீங்கள் ஒரு ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை சரியாக சரிசெய்கிறீர்கள் அதாவது விபத்துக்கு முன்னர் அந்த டி நேரத்தில் ஒரு ஹோஸ்ட் பயன்படுத்தப்பட்ட சீக்வென்ஸ் நம்பரின் அடிப்படையில் தடைசெய்யப்பட்ட பகுதியின் சீக்வென்ஸ் நம்பர் மறுதொடக்கம் செய்யாது எனவே கணினி செயலிழந்துவிட்டால் உங்களிடம் எது போன்ற சீக்வென்ஸ் நம்பர் இருந்தாலும் எந்த சீக்வென்ஸ் நம்பர் இருந்தாலும் நீங்கள் உருவாக்கப் போகும் புதிய சீக்வென்ஸ் நம்பர் எவ்வாறு உருவாக்குகிறீர்கள் என்றால் அது முந்தைய சீக்வென்ஸ் நம்பருக்கு மேலே உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட சீக்வென்ஸ் நம்பரை எவ்வாறு உருவாக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் இப்போது இரண்டு வெவ்வேறு வடிவங்களில் ஆதாரங்கள் இருக்கலாம் இரண்டு இணைப்புகள் இருக்கும் போது ஒரு இணைப்பு செயலிழந்தால் மற்றொரு இணைப்பு ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரின் புலத்தைப் பயன்படுத்தப் போகிறது எனவே இங்கே ஒரு உதாரணம் தருகிறேன் எனவே ஒரு இணைப்பு இந்த சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்தியது பின்னர் அது செயலிழந்தது இந்த பழைய இணைப்பிற்கான தடைசெய்யப்பட்ட பகுதி இது நான் அதை இணைப்பு 1 என்று பெயரிடுகிறேன் இப்போது இரண்டாவது இணைப்பு இருப்பதாகச் சொல்லுங்கள் இரண்டாவது இணைப்பு இந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பருடன் தொடங்குகிறது இப்போது இரண்டாவது இணைப்பு ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பருடன் தொடங்கி இந்த சீக்வென்ஸ் நம்பரின் கோட்டைப் பின்பற்றினால் இது தடைசெய்யப்பட்ட பகுதியாக இருக்கும் ஒன்றன் மேல் ஒன்று இல்லை வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் இந்த குறிப்பிட்ட புதிய இணைப்பு மிக விரைவான விகிதத்தில் டேட்டாவை அனுப்பத் தொடங்கினால் நான் முன்பு வரைந்த புள்ளியிடப்பட்ட கோட்டைக் காட்டிலும் இந்த வரியைப் பின்பற்றினால் இவை தடைசெய்யப்பட்ட பகுதியாக மாறுவதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் சில பாக்கெட்டுகளுக்கு ஒன்றன் மேல் ஒன்று சேர வாய்ப்பு உள்ளது எனவே இந்த பகுதியில் சில பாக்கெட்டுகள் ஒன்றன் மேல் ஒன்று சேர வாய்ப்பு உள்ளது எனவே இந்த பகுதியில் பாக்கெட் இணைப்பு 1 அல்லது இந்த புதிய இணைப்பு இணைப்பு 2க்கு சொந்தமானதா என்பதை நீங்கள் ஒரு பாக்கெட்டைப் பெறும்போதெல்லாம் சீக்வென்ஸ் நம்பர் குறித்த குழப்பம் இருக்கக்கூடும் எனவே நீங்கள் சீக்வென்ஸ் நம்பர் இடத்தை மிக வேகமாக அதிகரித்தால் அது ஒரு முடியும் பிரச்சினையாக மாறும் எனவே அதனால்தான் சீக்வென்ஸ் நம்பரை நிலையான விகிதத்தில் அல்லது வரம்புக்குட்பட்ட விகிதத்தில் அதிகரிக்க வேண்டும் எனவே புதிய இணைப்புக்கான சீக்வென்ஸ் நம்பர் இடம் அல்லது சீக்வென்ஸ் நம்பரின் இந்த அதிகரிப்பு முந்தைய இணைப்பின் சீக்வென்ஸ் நம்பரின் இடத்தை மிகைப்படுத்தாது எனவே அவை ஒன்றன் மேல் ஒன்று இல்லை டேட்டா ரேட் மிகவும் மெதுவாக இருப்பதால் இந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்ந்தெடுப்பதில் மற்றொரு சிக்கல் உள்ளது இந்த எடுத்துக்காட்டில் டேட்டா ரேட் மிகவும் மெதுவாக இருந்தால் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் இதுபோன்று பயன்படுத்தப்பட்டது பின்னர் டேட்டா ரேட் மிகவும் மெதுவாக இருந்தது எனவே இது ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை மிக மெதுவான விகிதத்தில் உருவாக்கத் தொடங்கியது அதன் பிறகு அது செயலிழந்தது மற்றும் புதிய அமைப்பு இந்த ஆரம்ப விகிதத்தைப் பயன்படுத்தத் தொடங்குகிறது நான் இதை இணைப்பு 1 என்று பெயரிட்டால் அந்த இணைப்பு 1 பயன்படுத்தப்பட்டது மற்றும் இது இணைப்பு 2 அந்த இணைப்பு 1 பயன்படுத்தப்பட்டது மீண்டும் இங்கே ஒன்றன் மேல் ஒன்று இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே வேகமான இணைப்பு மற்றும் மெதுவான இணைப்பு இவை இரண்டும் சிக்கலை உருவாக்கும் எனவே சீக்வென்ஸ் நம்பர்கள் எப்போதும் எல்லைக்குட்பட்ட விகிதத்தில் உருவாக்கப்படுகின்றன என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இரண்டு இணைப்புகளுக்கு இடையில் சீக்வென்ஸ் நம்பர்களை ஒன்றுடன் ஒன்று ஒன்று சேர்ப்பது நடக்காது எனவே நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் எனவே ஒரு நெட்வொர்க் நெறிமுறையின் மூலம் நீங்கள் விற்கக்கூடிய அதிகபட்ச டேட்டா ரேட்டை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் எனவே எந்தவொரு இணைப்பிலும் அதிகபட்ச டேட்டா ரேட்டை ஒரு கடிகார டிக்கிற்கு ஒரு பிரிவாகக் கட்டுப்படுத்துகிறோம் எனவே இங்கே நாங்கள் ஹர்டுவேர் கடிகாரத்தைப் பயன்படுத்தினோம் ஆனால் இது கணினியின் ஹர்டுவேர் கடிகாரம் மட்டுமே எனவே பல கணினிகளில் ஹர்டுவேர் கடிகாரத்தின் சின்கொரைனைசேஸன் எங்களுக்கு தேவையில்லை என்பதை இங்கே பார்ப்போம் எனவே ஒரு இயந்திரத்தின் ஹர்டுவேர் கடிகாரம் எனது நோக்கத்திற்கு உதவும் எனவே ஒவ்வொரு ஹர்டுவேர் கடிகார டிக்கிலும் கடிகார டிக் என்பது இடைப்பட்ட பாக்கெட் பரிமாற்ற காலமாகும் இது கடிகார டிக் ஒப்புக் கொள்ளப்பட்ட வரிசைகளின் அடிப்படையில் சரிசெய்யப்படுகிறது பி இந்த சுய கடிகாரம் அல்லது ஒரு மெய்நிகர் பொறிமுறையைப் பயன்படுத்துகிறது எனவே இது சீக்வென்ஸ் நம்பர் இடத்தைக் கையாள்வதற்கான ஃபுலோ கட்டுப்பாட்டு பொறிமுறையின் கீழ் உள்ள இணைப்பு ஸ்தாபனத்தின் கலவையாகும் நீங்கள் ஒப்புதலைப் பெறும்போதெல்லாம் அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய சீக்வென்ஸ் நம்பருடன் புதிய பாக்கெட் அல்லது புதிய பிரிவை உருவாக்கும் போது ஒரு டிக் செய்கிறீர்கள் எனவே இரண்டு பாக்கெட்டுகளும் ஒரே சீக்வென்ஸ் நம்பருடன் நெட்வொர்க்கில் இல்லை என்பதை உறுதிசெய்கிறீர்கள் எனவே இது மிக விரைவாக சுற்றி வராத சீக்வென்ஸ் நம்பரின் இடத்தை உறுதி செய்கிறது எனவே டி பி வகையான நெறிமுறையின் போது உங்களிடம் ஒரு வரையறுக்கப்பட்ட சீக்வென்ஸ் நம்பரின் இடம் உள்ளது உங்களிடம் 32 பிட் வரிசை எண் உள்ளது இப்போது உங்களிடம் 32 பிட் சீக்வென்ஸ் நம்பர் இருந்தால் நீங்கள் 2 க்கு பவர் 32 வெவ்வேறு சீக்வென்ஸ் நம்பரைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த முழு சீக்வென்ஸ் நம்பரின் வேகம் மிக விரைவாக சுற்றி வராது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் டேட்டாவை மிக அதிக விகிதத்தில் அனுப்புகிறீர்களானால் அந்த நேரத்திற்குள் நீங்கள் வைத்திருக்கும் விகிதத்தில் டேட்டாவை உருவாக்குகிறீர்கள் அல்லது டி நேரத்திற்கு முன்பே இந்த சீக்வென்ஸ் நம்பர் இடத்தின் 32 பிட் முழுவதையும் முடித்துவிட்டது எனவே அது ஒரு குழப்பத்தை உருவாக்கக்கூடும் எனவே நீங்கள் அதைத் தடுக்க வேண்டும் மற்றும் ரிசிவரின் ஓட்டத்தைத் தவிர்த்து சென்டரின் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்த விரும்புகிறீர்கள் பொதுவாக ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறையுடன் இந்த சென்டரின் ஓட்டம் மற்றும் ரிசீவர் ஓட்டத்திற்கு இடையில் நாங்கள் ஒருங்கிணைக்கிறோம் ஆனால் நாங்கள் சென்டர் பாக்கெட்டுகளை உருவாக்கும் போதெல்லாம் சென்டரிடமிருந்து உருவாக்கப்படும் பாக்கெட்டுகள் குறிப்பிட்ட வகையைப் பின்பற்றுகின்றன என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒரு நிலையான வீதமாக அல்ல மாறாக அவை வரம்புக்குட்பட்ட விகிதத்தில் உள்ளன எனவே அதனால்தான் அப்ளிகேஷன் அதன் சொந்த விகிதமாக டேட்டாவை உருவாக்குகிறது மற்றும் டிரான்ஸ்போர்ட் லேயர் பஃஒன்றுடன் ஒன்றுபரில் டேட்டா இடையகப்படுத்தப்பட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர் அங்கிருந்து பாக்கெட்டுகளை எடுத்து அங்கிருந்து பைட்டுகளை எடுத்து முன் வரையறுக்கப்பட்ட பவுண்டடு ரேட் கொண்டு பகுதிகளை உருவாக்குகிறது எனவே சீக்வென்ஸ் நம்பர் இடம் ஒன்றன் மேல் ஒன்று சேர்வது இல்லை எனவே இந்த வழிமுறைகள் அனைத்தையும் விரிவாகப் பார்ப்போம் தற்போதைக்கு இது கொஞ்சம் தெளிவாக தெரியவில்லை அல்லது விவரங்களில் ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறைகளை நாங்கள் ஆராயும் போதெல்லாம் மிகவும் தெளிவாக இருக்கும் என்பதில் உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கலாம் அங்கு உண்மையில் இந்த முழு சீக்வென்ஸ் நம்பர் இடம் ஃபுலோ கட்டுப்பாடு சரிசெய்ய எவ்வாறு உதவுகிறது என்பதை ஆராய்வோம் இப்போது இரண்டாவது விஷயம் என்னவென்றால் டாம்லின்சனின் முன்மொழிவிலிருந்து முதல் தேவை என்னவென்றால் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்ந்தெடுப்பதற்கான வழியைக் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் எனவே இங்கே ரிசீவர் பக்கத்தில் உள்ள சீக்வென்ஸ் நம்பரை நினைவில் வைக்க விரும்பவில்லை என்பதாகும் எனவே ரிசீவர் பழைய சீக்வென்ஸ் நம்பரை நினைவில் வைக்க விரும்பவில்லை மாறாக சென்டர் அதன் சொந்த சீக்வென்ஸ் நம்பரை நிர்வகிப்பார் எனவே அதற்காக மூன்று வழி ஹேண்ட்ஷேக் மெக்கெனிசம் பயன்படுத்துகிறோம் பழைய கனெக்சன் ரெக்வஸ்ட்டை மறுபடியும் பயன்படுத்தவில்லை என்பதை உறுதிப்படுத்தவே இப்போது தனிப்பட்ட பியர்ஸ் ஒப்புதலைப் பார்ப்பதன் மூலம் தங்கள் சொந்த சீக்வென்ஸ் நம்பரை சரிபார்க்கிறார்கள் எனவே இது சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையேயான நேர்மறையான சின்கொரைனைசேஸனை வழங்குகிறது எனவே இந்த மூன்று வழி ஹேண்ட்ஷேக் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் எனவே ஹோஸ்ட் 1 ஒரு கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியை அனுப்பும் போதெல்லாம் ஹோஸ்ட் 1 சீக்வென்ஸ் நம்பர் மதிப்பு எக்ஸ் ஐ அனுப்புகிறது எனவே இங்கே ஹோஸ்ட் 1 சீக்வென்ஸ் நம்பர் மதிப்பு எக்ஸ் மற்றும் ஹோஸ்ட் 2 ஐ அனுப்புகிறது இது ஒப்புதலுடன் திருப்பி அனுப்புகிறது ஒப்புதலுடன் அது அந்த வரிசை எண் எக்ஸ் ஐயும் வைக்கிறது எனவே டிரான்ஸ்போர்ட் லேயர் வழக்கில் எங்கள் இணைப்புகள் இரு திசைகளாக இருப்பதால் இந்த குறிப்பிட்ட ஒப்புதலுடன் இணைப்புகள் இரு திசைகளாக இருப்பதால் ஹோஸ்ட் 2 மற்றொரு ஒப்புதலையும் அனுப்புகிறது ஹோஸ்ட் 2 இலிருந்து ஹோஸ்ட் 1 க்கு தலைகீழ் இணைப்பிற்காக மற்றொரு சீக்வென்ஸ் நம்பர் ஒய் ஐ அனுப்புகிறது இப்போது ஹோஸ்ட் 1 சீக்வென்ஸ் நம்பர் எக்ஸ் ஹோஸ்ட் 1 உடன் ஒப்புதலைப் பெறும்போதெல்லாம் ஒப்புதலில் இருந்த இந்த சீக்வென்ஸ் நம்பர் இல்லையா என்பதை சரிபார்க்க முடியும் அது அசல் சீக்வென்ஸ் நம்பர் அனுப்பப்பட்ட கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியின் சீக்வென்ஸ் நம்பர் அல்லவா அதற்கு இணையானதா இல்லையா அது சரியாக இருந்தால் அது அந்த சீக்வென்ஸ் நம்பர் எக்ஸ் உடன் டேட்டாவை அனுப்ப முடியும் அதே நேரத்தில் ஹோஸ்ட் 2 லிருந்து ஹோஸ்ட் 1 ற்கு டேட்டா பரிமாற்றத்தை ஹோஸ்ட் 2 ஆல் முன்மொழியப்பட்ட சீக்வென்ஸ் நம்பர் இடம் அல்லது சீக்வென்ஸ் நம்பரின் ஒப்புதலையும் கொண்டு அனுப்ப முடியும் எனவே இந்த மூன்று வழி ஹேண்ட்ஷேக்கிங் அவற்றின் அனைத்து தாமதமான நகல்களையும் ஹோஸ்ட் 1 மற்றும் ஹோஸ்ட் 2 இரண்டாலும் சரியாக அடையாளம் காணப்படுவதை உறுதி செய்கிறது எனவே இந்த பொறிமுறையால் அவர்கள் சீக்வென்ஸ் நம்பரின் தாமதமான நகலை எவ்வாறு சரியாக அடையாளம் காண முடியும் என்பதைப் பார்ப்போம் எனவே கனெக்சன் ரெக்வஸ்ட் தாமதமான நகலாக இருக்கும் ஒன்றைப் பார்ப்போம் இப்போது கனெக்சன் ரெக்வஸ்ட் தாமதமான நகலாக இருந்தால் ஹோஸ்ட் 2 தாமதமான நகல் கனெக்சன் ரெக்வஸ்ட்டை சீக்வென்ஸ் நம்பர் எக்ஸ் உடன் பெற்றுள்ளது எனவே அது அந்த எக்ஸ் இன் ஒப்புதலுடன் திருப்பி அனுப்புகிறது இப்போது ஹோஸ்ட் 1 அதைப் பெற்ற இந்த குறிப்பிட்ட ஒப்புதல் அது அனுப்பிய கனெக்சன் ரெக்வஸ்ட்க்கு அல்ல என்பதை சரிபார்க்க முடியும் எனவே அந்த கனெக்சன் ரெக்வஸ்ட் பழைய நகலாக இருந்தது அது நீண்ட காலத்திற்கு பிறகு திருப்பி அனுப்பியுள்ளது இப்போது ஹோஸ்ட் 1 இனி அந்த இணைப்பைப் பயன்படுத்த விரும்பவில்லை ஒருவேளை ஹோஸ்ட் 1 இங்கே செயலிழந்துவிட்டது பின்னர் அது இங்கே வந்து மறுதொடக்கம் செய்யப்பட்டது எனவே இது முன்னர் கோரிய பழைய கனெக்சன் ரெக்வஸ்ட்டைப் பயன்படுத்த விரும்பவில்லை எனவே ஹோஸ்ட் 1 அதைக் கண்டுபிடிக்க முடியும் இந்த ஒப்புதல் ஒரு ஒப்புதல் சீக்வென்ஸ் நம்பர் புலம் என்று கண்டறிந்தால் அது ஒப்புதல் செய்தியில் உள்ளது இது தாமதமான நகலுக்கானது பின்னர் அது நிராகரிக்கப்பட்ட செய்தியை அனுப்ப முடியும் நிராகரிக்கப்பட்ட செய்தியைப் பார்ப்பதன் மூலம் ஹோஸ்ட் 2 அது பெறப்பட்டதாக அனுப்பப்பட்ட கனெக்சன் ரெக்வஸ்ட்டை இனி ஹோஸ்ட் 1 ஆல் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை அடையாளம் காண முடியும் எனவே இணைப்பை நிறுவுவதில் எந்த அர்த்தமும் இல்லை இப்போது கனெக்சன் ரெக்வஸ்ட் மற்றும் ஒப்புதல் இரண்டும் தாமதமான நகல்களாக இருக்கும்போது மற்றொரு வழக்கைப் பார்ப்போம் இப்போது கனெக்சன் ரெக்வஸ்ட் தாமதமான நகலாக இருக்கும்போது ஹோஸ்ட் 2 இந்த சீக்வென்ஸ் நம்பர் எக்ஸ் உடன் ஒரு ஒப்புதலை இங்கு திருப்பி அனுப்புகிறது இது கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்தியின் ஒரு பகுதியாக பெறப்பட்டது மேலும் அது செய்தியை நிராகரிக்கவும் ஒரு புதிய வரிசை எண் ஒய் உடன் முன்மொழியப்பட்டது ஆனால் அது அனுப்பிய பழைய நகலுக்கு இது இங்கே ஒரு ஒப்புதலைப் பெற்றதாகக் கூறுங்கள் இந்த ஒப்புதல் இது எக்ஸ் க்கான சீக்வென்ஸ் நம்பர் என்று கூறுகிறது ஆனால் ஒப்புதல் எண் இசட் என்பது ஒப்புதல் எண் இசட் என்று கூறுகிறது இப்போது இந்த மூன்று வழி ஹேண்ட்ஷேக்கிங் பொறிமுறையை நீங்கள் கவனித்தால் இந்த ஒப்புதல் எண்கள் ஒப்புதல் எண்ணுடன் ஒத்திருக்க வேண்டும் அதில் ஹோஸ்ட் 2 ஆல் முன்மொழியப்பட்ட சீக்வென்ஸ் நம்பருக்கு ஒத்திருக்க வேண்டும் இப்போது இவை இரண்டும் பொருந்தவில்லை எனவே ஹோஸ்ட் 2 இந்த நகல் ஒப்புதலை நிராகரிக்கும் அதே நேரத்தில் ஹோஸ்ட் 1 இந்த ஒப்புதல் செய்தியைப் பெற்ற போதெல்லாம் இந்த ஒப்புதலை இனி பயன்படுத்த விரும்பவில்லை என்பதைக் கண்டறிந்து ஏனெனில் அது இங்கே செயலிழந்து இங்கே மறுதொடக்கம் செய்யப்பட்டதாகக் கூறினால் அது நிராகரிக்கப்பட்ட செய்தியை அனுப்ப முடியும் எனவே கனெக்சன் ரெக்வஸ்ட் இரண்டும் ஹோஸ்ட் 1 ஆல் அடையாளம் காணப்பட்ட தாமதமான நகல் என்பதை இந்த வழியில் நீங்கள் அடையாளம் காணலாம் மேலும் இது ஒரு நிராகரிப்பு செய்தியையும் ஹோஸ்ட் 2 ஐயும் வேறு ஒப்புதல் எண்ணாகத் தோன்றும் போதெல்லாம் அனுப்புகிறது ஒப்புதல் இசட் ஒப்புதல் எண் இசட் உடன் ஒப்பிடுகையில் இங்கே ஒரு பொருத்தமின்மை இருப்பதைக் கண்டறிந்த போதெல்லாம் அது தனது சொந்த ஒப்புதலுடன் அனுப்பியுள்ளது இங்கே ஒரு பொருத்தமின்மை உள்ளது இது இந்த ஒப்புதலை நிராகரிக்கிறது எனவே இந்த சீக்வென்ஸ் நம்பரின் உதவியுடன் சாதாரண இணைப்பு கோரிக்கை செய்திகளுக்கும் தாமதமான நகல் கனெக்சன் ரெக்வஸ்ட் செய்திகளுக்கும் இடையில் நீங்கள் சரியாக வேறுபடுத்தலாம் சரி இதுவே கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் பற்றியது எனவே முழு நடைமுறையின் சுருக்கத்தையும் இணைப்பைக் கோருவதையும் நாங்கள் இங்கு பரவலாகக் கண்டிருக்கிறோம் எனவே ஒரு பாக்கெட் சுவிட்ச் நெட்வொர்க்கில் பாக்கெட்டுகள் கைவிடப்படலாம் என்பதால் பாக்கெட்டை மாற்றுவதில் தன்னிச்சையாக தாமதம் ஏற்படலாம் இந்த காரணத்தால் இழப்பு ஏற்படலாம் தாமதமான நகல் இருப்பதற்கான வாய்ப்பு எப்போதும் உள்ளது இப்போது கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டிற்கான ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்ந்தெடுப்பதே எனது முக்கிய பிரச்சனை என்று இப்போது வரை நாம் கற்றுக்கொண்டது இந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பர் நிறுவப்பட்டதும் ஃபுலோ கட்டுப்பாட்டுக்கான சீக்வென்ஸ் நம்பரை பராமரிப்பதை ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறை கவனித்துக்கொள்கிறது இது டேட்டா பாக்கெட்டுகளுக்கான சீக்வென்ஸ் நம்பரை அமைக்க அல்லது ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறை டிரான்ஸ்போர்ட் லேயரின் சூழலில் டேட்டா பிரிவுகள் உண்மையில் உங்களுக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதைப் பின்னர் பார்ப்போம் ஆனால் இங்குள்ள சவால் என்னவென்றால் ஒரு ஆரம்ப கனெக்சன் ரெக்வஸ்ட்டைத் தேர்ந்தெடுப்பது இதன் மூலம் புதிய இணைப்பின் தடைசெய்யப்பட்ட பகுதி பழைய இணைப்பின் தடைசெய்யப்பட்ட பகுதியிலிருந்து ஒன்றுடன் ஒன்று வராமல் இருப்பதை உறுதிசெய்ய முடியும் புதிய இணைப்பு மற்றும் பழைய இணைப்பு இரண்டும் ஒரே அப்ளிகேஷனில் ஒரே சோர்ஸ் டெஸ்டினேசன் பேர்ஸ்சில் தொடங்கப்படுகின்றன எனவே அவர்கள் ஒரே போர்ட்டைப் பயன்படுத்த வாய்ப்புள்ளது எனவே அந்த விஷயத்தில் தாமதமான நகல் கனெக்சன் ரெக்வஸ்ட்டிலிருந்து ஒரு சாதாரண கனெக்சன் ரெக்வஸ்ட்டை பிரிப்பதே எங்கள் நோக்கம் அந்த விஷயத்தில் ஒரு சீக்வென்ஸ் நம்பரின் உதவியை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இப்போது ஒரு ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதை நாங்கள் ஆராய்ந்தோம் ஆனால் நீங்கள் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்ந்தெடுக்கும்போதெல்லாம் உங்கள் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரின் புலம் மிக வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ மற்றொரு இணைப்புடன் அதிகரிக்காது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அந்த குறிப்பிட்ட சூழலில் ஃபுலோ கட்டுப்பாட்டு வழிமுறையால் கவனிக்கப்படும் சீக்வென்ஸ் நம்பரின் கட்டுப்பாட்டு விகிதம் மற்றும் பாக்கெட்டுகள் நன்றாக உருவாக்கப்படுகின்றன அல்லது பைட்டுகள் இல்லை என்பதை நாங்கள் உறுதிசெய்கிறோம் டிரான்ஸ்போர்ட் லேயர் பைட் பரிமாற்றத்தை கடத்துகிறது என்று நான் கூற மாட்டேன் பைட் அத்தகைய விகிதத்தில் அது மிக மெதுவாகவோ அல்லது மிக வேகமாகவோ இல்லை எல்லா இணைப்புகளும் கிட்டத்தட்ட வரம்புக்குட்பட்ட விகிதத்தைப் பின்பற்றுகின்றன ஆனால் நீங்கள் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்ந்தெடுக்கும்போதெல்லாம் ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரைத் தேர்ந்தெடுப்பதற்கு இந்த மூன்று வழி ஹேண்ட்ஷேக் பொறிமுறையைப் பயன்படுத்தலாம் அதாவது உங்கள் கனெக்சன் ரெக்வஸ்ட் தாமதமான நகல் அல்லது கனெக்சன் ரெக்வஸ்ட் அல்லது அதனுடன் தொடர்புடைய ஒப்புதல் தாமதமான நகல் முந்தைய இணைப்பின் தடைசெய்யப்பட்ட வரம்பிலிருந்து சீக்வென்ஸ் நம்பர்கள் உருவாக்கப்படவில்லை என்பதை உறுதி செய்வதன் மூலம் பழைய இணைப்புக்கும் புதிய இணைப்பிற்கும் இடையில் நீங்கள் வேறுபடுத்தி அறிய முடியும் நெட்வொர்க்குகளில் இரண்டு பைட்டுகளும் ஒரே நேரத்தில் ஒரே பயன்பாட்டிலிருந்து வரும் ஒரே சோர்ஸ் டெஸ்டினேசன் பேர்ஸ்சின் இடையில் ஒரே சீக்வென்ஸ் நம்பரைக் கொண்டிருக்கவில்லை என்பதை உறுதிசெய்கிறீர்கள் இப்போது கனெக்சன் ரீலிஸ்ஐ பார்ப்போம் கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டை ஒப்பிடும்போது கனெக்சன் ரீலிஸ் சற்று எளிதானது ஏனென்றால் இங்கே சீக்வென்ஸ் நம்பரின் சிக்கல் எங்களிடம் இல்லை ஆனால் இங்கே எங்களுக்கு வேறு சிக்கல் உள்ளது இரண்டு வகையான கனெக்சன் இருக்கலாம் எனவே ஒன்றை நாம் எசிமெட்ரிக் ரீலிஸ் என்று அழைத்தோம் எனவே எசிமெட்ரிக் ரீலிஸ் ஒரு தரப்பு தொங்கும் போது இணைப்பு உடைந்துவிட்டது என்று கூறுகிறது இப்போது ஹோஸ்ட் 1 தயாராக இருக்கும்போதோ அல்லது ஹோஸ்ட் 1 டேட்டாவை மாற்றும்போதோ ஹோஸ்ட் 1 இணைப்பை உடைக்கிறது ஹோஸ்ட் 2 இப்போதுமூட விரும்புகிறது என்று சொல்லலாம் இணைப்பை ஹோஸ்ட் 2 வெறுமனே கனெக்சன் ரீலிஸ் செய்தியை அனுப்புகிறது எனவே இங்கே இது டிஆர் டேட்டா ரீலிஸ் செய்தி ஹோஸ்ட் 2 டேட்டா ரீலிஸ் செய்தியை அனுப்புகிறது மற்றும் ஹோஸ்ட் 2 தூங்குகிறது இப்போது ஹோஸ்ட் 1 க்கும் ஹோஸ்ட் 2 க்கும் அனுப்ப சில டேட்டா இருந்தாலும் ஹோஸ்ட் 1 அனுப்பியிருந்தால் ஹோஸ்ட் 2 அந்த டேட்டாவைப் பெற முடியாது எனவே எசிமெட்ரிக் ரீலிசின் இந்த கருத்துடன் டேட்டா இழப்புக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போது இந்த கனெக்சன் ரீலிஸின் மற்றொரு மாறுபாட்டை நாம் சிமெட்ரிக் ரீலிஸ் என்று அழைக்கிறோம் இப்போது ஒரு சிமெட்ரிக் ரீலிஸில் நீங்கள் இணைப்பை இரண்டு தனித்தனி திசை இணைப்பாக கருதுகிறீர்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட இணைப்பும் இரண்டு தனித்தனி திசை இணைப்பாக கருதப்படுகிறது மேலும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக வெளியிடப்பட வேண்டும் எனவே இரண்டுமே இணைப்பு வெளியிடப்பட்டால் இறுதி இணைப்பு வெளியிடப்படும் இப்போது ஒவ்வொரு செயலாக்கத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு பேட்டா அனுப்பப்படும்போது இந்த குறிப்பிட்ட சிமெட்ரிக் ரீலிஸ் நன்றாக இருக்கும்போது அது எப்போது அனுப்பியது என்பது தெளிவாகத் தெரியும் எனவே அது ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை அனுப்பும்போது ஆனால் சிமெட்ரிக் ரீலிசிற்கான ஒரு நெறிமுறையை வடிவமைக்க முடியுமா என்ற கேள்வி வருகிறது என்று அது அறிந்திருக்கிறது எனவே ஹோஸ்ட் 1 என்று சொல்லும் மிக எளிய நெறிமுறையைப் பார்ப்போம் நான் முடித்துவிட்டேன் ஹோஸ்ட் 2 நானும் முடித்துவிட்டேன் என்று கூறும் எனவே இரண்டும் முடித்துவிட்டேன் என்று சொல்லும்போது முடித்துவிட்டேன் என்று ஒருவர் கூறும்போது இணைப்பை விடுவிப்பார்கள் இந்த நெறிமுறை எப்போதும் சிறப்பாக செயல்படுகிறதா என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த நெறிமுறையை இரண்டு இராணுவப் பிரச்சினை என்று அழைக்கப்படும் சிக்கலின் பின்னணியில் வரைபடமாக்குகிறோம் எனவே எங்களிடம் ஒரு வெள்ளை இராணுவம் உள்ளது அது ஒரு பள்ளத்தாக்கில் உள்ளது மற்றும் மலையில் நீல இராணுவம் உள்ளது இப்போது நீல இராணுவத்தில் மொத்த போராளிகள் வெள்ளை இராணுவத்தை விட அதிகமாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் அவர்கள் இப்போது பிரிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மலையின் இரண்டு பகுதியில் உள்ளன எனவே இருவரும் ஒரே நேரத்தில் தாக்குவதை உறுதி செய்ய அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள வேண்டும் அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் தாக்க முடியும் பின்னர் அவர்கள் மட்டுமே வெள்ளை இராணுவத்தை தோற்கடிக்க முடியும் இல்லையெனில் அவர்களால் தோற்கடிக்க முடியாது இப்போது இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால் நீல இராணுவம் தாக்குதல் என்று ஒரு செய்தியை அனுப்ப விரும்பினால் இந்த நீல இராணுவம் 1 அந்த செய்தியை நீல இராணுவம் 2 க்கு அனுப்ப வேண்டும் என்றால் அவர்கள் பள்ளத்தாக்குக்கு திரும்பி செல்ல வேண்டும் இது பாதிக்கப்படக்கூடிய நிலையாகும் எனவே வெள்ளை இராணுவத்தின் ஒரு சிப்பாய் நீல இராணுவத்தின் சிப்பாயை காண முடிகிறது மற்றும் அந்த நபரைக் கொல்ல முடிகிறது இந்த செய்தி வேறு வழியில் வழங்கப்படவில்லை என்பதால் இந்த சூழல் நம்பமுடியாதது இப்போது சுற்றுச்சூழல் நம்பமுடியாததாக இருக்கும்போதெல்லாம் நீல இராணுவம் இரண்டும் ஒருமித்த கருத்துக்கு வரும் இந்த குறிப்பிட்ட சிக்கலை தீர்க்க ஒரு நெறிமுறை சரியான நெறிமுறையை நீங்கள் ஒருபோதும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் காணலாம் ஏனெனில் அவர்கள் ஒரே நேரத்தில் வெள்ளை இராணுவத்தை தாக்க முடியும் நீங்கள் இந்த பள்ளத்தாக்கு வழியாக நீல இராணுவத்தின் ஒரு சிப்பாயை அனுப்புகிறீர்கள் நீல இராணுவம் 2 என்பது அந்த குறிப்பிட்ட சிப்பாயைப் பெறாமல் போகலாம் அந்த குறிப்பிட்ட சிப்பாயிடமிருந்து செய்தி வந்துள்ளது மேலும் தாக்குதல் நடத்தலாமா அல்லது தற்போதைய நிலை என்ன என்பதை அவர்களால் உறுதிப்படுத்த முடியாது எனவே இந்த குறிப்பிட்ட சிக்கலை தீர்க்க எங்களிடம் ஒரு நெறிமுறை இருக்க முடியாது எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த வழி என்னவென்றால் ஒவ்வொரு கட்சியும் தங்களது சொந்த சுயாதீனமான முடிவுகளை எடுக்க வேண்டும் எனவே நாங்கள் இங்கு செயல்படுத்தும் நெறிமுறை இதுதான் ஒவ்வொரு ஹோஸ்டும் ஹோஸ்ட் 1 ஆனது டேட்டா வெளியீட்டு செய்தியை அனுப்பும் பின்னர் அது டைமரைத் தொடங்கும் இதேபோல் ஹோஸ்ட் 2 டேட்டா வெளியீட்டு செய்தியை அனுப்பும் அது சொந்த டைமரைத் தொடங்கும் இது ஹோஸ்ட் 2லிருந்து செய்தியைப் பெறும்போதெல்லாம் இந்த நேரத்திற்குள் மதிப்பை வெளியேற்றும் அது இணைப்பை வெளியிடும் மேலும் அது ஒப்புதலை அனுப்பும் மற்றும் ஹோஸ்ட் 2 இணைப்பை எப்போது வெளியிடும் என்றால் இந்த ஒப்புதல் செய்தியை இந்த காலாவதியான மதிப்பிற்குள் பெற்றபின் இப்போது ஒப்புதல் இழக்கப்படும்போது இந்த நெறிமுறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் இந்த இறுதி ஒப்புதலை இழந்தால் இந்த இறுதி ஒப்புதல் இழந்துவிட்டது என்று கூறுங்கள் இந்த இறுதி ஒப்புதல் இழந்தால் இந்த ஹோஸ்ட் 2 ஒப்புதல் பெறாது என்ற டேட்டா வெளியீட்டு செய்தியை அனுப்பிய பின்னர் இது டைமரை தொடங்கும் எனவே இது நேரம் முடிவடையும் வரை காத்திருக்கும் பின்பு நேரம் முடிவடையும் போது அது இணைப்பை வெளியிடும் பின்னர் ஹோஸ்ட் 2 இலிருந்து இந்த குறிப்பிட்ட டேட்டா வெளியீட்டு செய்தி தொலைந்துவிட்டது என்று கூறுங்கள் எனவே ஹோஸ்ட் 2 இலிருந்து இந்த டேட்டா வெளியீட்டு செய்தி தொலைந்துவிட்டால் இங்கே ஹோஸ்ட் 1 ஹோஸ்ட் 2 உடன் டேட்டா வெளியீட்டு செய்தியை அனுப்பியுள்ளது மற்றும் ஹோஸ்ட் 2 மற்றொரு டேட்டா வெளியீட்டு செய்தியை அனுப்பியுள்ளது எனவே ஹோஸ்ட் 1 க்கு காலக்கெடு கிடைக்கும் அதற்கு நேரம் முடிந்ததும் அது மீண்டும் டேட்டா வெளியீட்டு செய்தியை அனுப்பும் எனவே அது ஒரு டேட்டா வெளியீட்டு செய்தி ஹோஸ்ட் 2 ஐ அனுப்பியதும் அந்த செய்தியைப் பெறும் அது மீண்டும் டைமர் டேட்டா வெளியீட்டு செய்தியை அனுப்பத் தொடங்கும் எனவே இந்த டேட்டா வெளியீட்டு செய்தியைப் பெற்றவுடன் அது இணைப்பை வெளியிடும் ஒப்புதலை அனுப்புகிறது ஹோஸ்ட் 2 அந்த ஒப்புதலைப் பெற்றவுடன் அது இணைப்பை வெளியிடும் இப்போது டேட்டா வெளியீடு மற்றும் ஒப்புதல் இரண்டையும் இழக்கும்போது மற்றொரு காட்சியைப் பார்ப்போம் எனவே இங்கே இந்த டேட்டா வெளியீடு தொலைந்துவிட்டது அதே போல் ஒப்புதலும் இழக்கப்படுகிறது இந்த விஷயத்தில் இந்த இரண்டு செய்திகளும் தொலைந்து போயிருந்தால் இரு முனைகளும் காலாவதியான மதிப்புக்கு காத்திருக்கும் எனவே இங்கே ஹோஸ்ட் 1 ஐ குறிப்பிடலாம் இது என் வெவ்வேறு காலக்கெடுவுக்கு முயற்சிக்கும் இந்த என் டி வெவ்வேறு காலக்கெடு ஏற்பட்டவுடன் அது இணைப்பையும் ஹோஸ்ட் 2ஐ வெளியிடும் நேரம் முடிந்தவுடன் அது காலாவதியான மதிப்பிற்காக காத்திருக்கும் பிறகு அது இணைப்பை வெளியிடும் எனவே இங்கே நாங்கள் அடிப்படையில் ஒரு சமச்சீரற்ற பார்வையில் இருந்து நெறிமுறையை உருவாக்குகிறோம் நாங்கள் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்காக காத்திருப்போம் அந்த காலக்கெடு மதிப்பில் சிக்கலை நீங்கள் தீர்க்க முடியாவிட்டால் நீங்கள் சுயாதீனமாக இணைப்பை விடுவிப்பீர்கள் ஆனால் நாங்கள் முன்பு பார்த்தது போல சமச்சீரற்ற இணைப்பு வழக்கில் எப்போதும் டேட்டா இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட சொற்பொழிவு பொரோட்டோகால் ஸ்டாக்கின் டிரான்ஸ்போர்ட் லேயரால் ஆதரிக்கப்படும் சேவைகளின் வேகமான சேவைகளைப் பற்றிய யோசனையை உங்களுக்கு வழங்கியுள்ளது அங்கு இரண்டு தொலைநிலை ஹோஸ்டுக்கு இடையிலான இணைப்பை நிறுவது ஒரு வகையான தர்க்கரீதியானது இரண்டு முனைகளுக்கு இடையில் ஹலோ செய்திகளை நிறுவுவதற்கான குழாய் மற்றும் நெட்வொர்க்கில் இந்த நம்பகத்தன்மை சிக்கல் காரணமாக கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டை உறுதி செய்வது ஒரு சவாலாக இருப்பதைக் காண்கிறோம் என்னிடம் நம்பகத்தன்மை நெறிமுறை உள்ளது என்று நீங்கள் வாதிடலாம் பின்னர் இந்த கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட்டின் போது இந்த சிரமங்களைப் பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் ஆனால் இந்த ஆரம்ப சீக்வென்ஸ் நம்பரை நீங்கள் அமைத்தவுடன் மட்டுமே நம்பகத்தன்மை வரும் என்பதை நினைவில் கொள்க எனவே உங்கள் ஃபுலோ கட்டுப்பாடு மற்றும் ரிலையபிலிட்டி நெறிமுறையைப் பயன்படுத்தலாம் பின்னர் அவற்றைப் பார்ப்போம் அவற்றை நாங்கள் தானியங்கு கோரிக்கை நெறிமுறை எஅர்கியு நெறிமுறை என்று அழைக்கிறோம் எனவே இந்த எஅர்கியு நெறிமுறை பாக்கெட்டை மறுபிரசுரம் செய்வதன் மூலம் இழப்பைக் கவனித்துக் கொள்ளலாம் ஏனெனில் அவை ஒரு குறிப்பு சட்டத்தைக் கொண்டுள்ளன இதன் மூலம் நீங்கள் சீக்வென்ஸ் நம்பரின் புலத்தைப் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் ஆரம்ப இணைப்பை அமைக்கும் போதெல்லாம் உங்களிடம் எந்த ஆரம்ப குறிப்பு சட்டமும் இல்லை நீங்கள் எங்கிருந்து சீக்வென்ஸ் நம்பரைத் தொடங்குவீர்கள் என்பதை போலதாகும் ஒவ்வொரு இணைப்பும் சீக்வென்ஸ் நம்பர் 0 லிருந்து தொடங்குகிறது என்றால் நாங்கள் இங்கே பார்த்த அந்த தடைசெய்யப்பட்ட பகுதியால் அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இப்போது இந்த குறிப்பிட்ட சிக்கலைத் தீர்க்க ஹர்டுவேர் கடிகாரம் மூலம் இந்த சுய கடிகார மெக்கெனிசத்தை பயன்படுத்துவதன் மூலம் அல்லது ஒப்புதலிலிருந்து வரும் கடிகாரநேரம் மூலம் அதே சோர்ஸ் டெஸ்டினேசன் பேர்ஸ் இணைப்பின் சீக்வென்ஸ் நம்பர் என்பதை உறுதிசெய்து சீக்வென்ஸ் நம்பர் புலங்களை உருவாக்கலாம் அதே போர்ட்டுடன் அவை ஒன்றுடன் ஒன்று சேரவில்லை அதே நேரத்தில் நீங்கள் சீக்வென்ஸ் நம்பரை இவ்வாறு உறுதிசெய்கிறீர்கள் இது முந்தைய சீக்வென்ஸ் நம்பரிலிருந்து போதுமானதாக இருக்க வேண்டும் இதனால் அவை ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து வராது இறுதியாக இந்த சீக்வென்ஸ் நம்பர் இந்த மூன்று வழி ஹேண்ட்ஷேக்கிங் பொறிமுறையில் நிறுவப்பட்டவுடன் மேலும் அந்த நேரத்தில் செய்திகளின் இழப்பு அல்லது தாமதமான நகல் இருந்தால் மற்ற முனைகள் அதை சரியாக டிகோட் செய்ய முடியும் என்பதை நீங்கள் பார்த்துள்ளீர்கள் கனெக்சன் ரீலிஸ் சூழலில் சிமெட்ரிக் ரீலிஸ் ஒரு நல்ல வழி என்பதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் எசிமெட்ரிக் ரீலிஸ் ஒரு நல்ல வழி ஆனால் நம்பமுடியாத சேனலில் எசிமெட்ரிக் ரீலிஸ்ற்கான நெறிமுறையை நீங்கள் வடிவமைக்க முடியாது எனவே அதனால்தான் காலக்கெடு மதிப்புடன் சிமெட்ரிக் ரீலிஸ்ற்கு செல்கிறோம் எனவே நீங்கள் ஒரு சிமெட்ரிக் ரீலிஸ்ஐ உருவாக்க முயற்சிப்பீர்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான காலக்கெடுவிற்குள் அதைச் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் இணைப்பை வலுக்கட்டாயமாக மூடுகிறீர்கள் டேட்டா இழப்புக்கான வாய்ப்பு எப்போதும் உள்ளது ஆனால் நான் முன்பு குறிப்பிட்டது போல செயல்திறன் மற்றும் சரியான தன்மைக்கு இடையில் எப்போதும் ஒரு பரிமாற்றம் இருக்கும் எனவே இங்கே நாம் ஒரு நெறிமுறைக்கு செல்லவில்லை அது முற்றிலும் சரியாக இருக்கும் இந்த சிமெட்ரிக் ரீலிஸ் பொறிமுறையால் எப்போதும் குறிப்பிட்ட அளவு டேட்டா இழப்பு ஏற்படலாம் ஆனால் அந்த காலக்கெடு மதிப்பைப் பயன்படுத்துவதன் மூலம் அதை முடிந்தவரை குறைப்பதே இலக்கு காலாவதியானது மறுமுனையில் அனுப்பப்பட்ட எந்த பாக்கெட் அந்த காலக்கெடு மதிப்பிற்குள் இலக்கை அடையும் என்பதை உறுதி செய்கிறது எனவே இது கனெக்சன் எஷ்டபிளிஷ்மெண்ட் மற்றும் கனெக்சன் ரீலிஸ் பற்றியது அடுத்த வகுப்பில் டிரான்ஸ்போர்ட் லேயரில் மற்றொரு சேவையைப் பார்ப்போம் பாடநெறியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி